சென்ற வகுப்பில் ஆன்டனாவின் டைரக்டிவிட்டி மற்றும் கெய்ன் பற்றி பார்த்தோம் நாம் இப்போது அதனை ஞாபகப்டுத்தினால் டைரக்டிவிட்டி மற்றும் கெய்ன் ஆன்டனாவின் திசை பண்புகளின் மூலம் வகைபடுத்த உதவுகிறது என்று தெரியும் அப்படியென்றால் வெவ்வேறு திசையில் வெளியில் எவ்வளவு ஆற்றல் பரப்பபடுகிறது ஆனால் அதில் சிறு மாறுதல் இருக்கிறது அதனை சென்ற பாடத்தில் நாம் கொண்டு வரவில்லை இன்று அதனை தொடங்கலாம் டைரக்டிவிட்டி மற்றும் கெய்ன் சார்பில் பிண்ணத்தின் மேல் தொகுதி ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் சமமாக இருக்கும் ஆனால் கீழ் தொகுதி மாறுபட்டுள்ளது டைரக்டிவிட்டியின் கீழ் தொகுதி ஐஸோட்ரோப்பிக் isotropic சமதிருப்பத்துக்குரிய ஆன்டனாவின் ஆற்றல் கதிர்வீச்சாகும் கெய்னின் கீழ் தொகுதி ஐஸோட்ரோப்பிக் ஆன்டனாவின் உள்ளீடு ஆற்றல் ஆகும் அதனால் ஒரு வரைபடம் தான் நமக்கு உதவியாக இருக்கும் இப்போது என்னிடம் கதிர்வீசும் ஆன்டனா இருக்கிறது என்று வைத்து கொள்வோம் இந்த தளம் தான் ஆன்டனாவின் வெளியீட்டு முனை போல உள்ளது ஏனெனில் அதன்பிறகு அது வெற்று வெளியில் அனுப்ப படுகிறது இதுதான் அடிப்படையில் டைரக்டிவிட்டி ரெபரன்ஸ் ஆகும் இதன் பொருள் டைரக்டிவிட்டி சார்பின் கீழ் தொகுதி அடிப்படையில் ஐஸோட்ரோப்பிக் கதிர்வீசியின் கதிர்வீச்சு ஆற்றல் ஆகும் அதாவது இங்கு கதிர்வீச்சு நடக்கிறது எனவே இந்த தளம் டைரக்டிவிட்டி ரெபரன்ஸ் ஆகும் அதேசமயம் இது நமக்கு ட்ரான்ஸ்மிஷன் லைன் transmission line பரப்புத்தடம் அதாவது ஆன்டனாவின் தொடக்கம் எனவே இதனை ஆன்டனாவின் உள்ளீடு முனை என்கிறோம் ஆகையால் இதுதான் கெய்ன் ரெபரன்ஸ் தளமாகும் எனவே கெய்ன்தான் நம்முடைய குறிப்பு எவ்வளவு ஆற்றல் ஐஸோட்ரோப்பிக் ஆன்டனாவிற்கு உள்ளீடாக கொடுக்கப்படுகிறது அப்படியென்றால் என்ன நடக்கிறது ஆற்றல் இங்கிருந்து வருகிறது இங்கிருந்து பரவுகிறது இடையில் என்ன நடக்கிறது நாம் பார்க்கிறோம் இங்கு ஆற்றலை கொடுக்கிறது என்றால் சிறிது பாகம் எதிரொலிக்கிறது அது இங்கு பொருந்தாது அது டைரக்டிவிட்டியில் இல்லை அதே போல் சிறிது ஆற்றல் இங்கு தொலைந்திருக்கும் அதுவும் டைரக்டிவிட்டியில் இல்லை அதனால் தான் உண்மையில் கெய்ன் பங்ஷன் தீட்டா ஃபை மற்றும் டைரக்டிவிட்டி ஃபங்ஷன் தீட்டா ஃபை ஆகியவற்றை தொடர்பு படுத்துகிறோம் உண்மையாக அவை விகிதாசாரமாக இருந்தால் அதன் விகிதாசார மாறிலி செயல்திறன் ஆகும் நாம் பார்க்கிறோம் கெய்ன் தான் அனைத்து செயல்திறனையும் பார்த்து கொள்கிறது இப்போது நிறைய செயல்திறன்கள் வருகின்றன அவற்றை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் முதல் செயல்திறன் ட்ரான்ஸ்மிஷன் லைன் மற்றும் ஆன்டனா தொடங்கும் இடத்தில் இருக்கிறது இதுதான் ஆன்டனாவின் உள்ளீடு முனைகள் இம்பிடன்ஸ் பொருத்தமின்மை இருந்தால் அங்கு எதிரொலி இருக்கிறது என்று பொருள் இந்த எதிரொலியால் ஒரு செயல்திறன் உருவாகும் இதனை பொதுவாக எதிரொலி செயல்திறன் ρr என்கிறோம் மேலும் அது ஆற்றல் பதத்தில் பொதுவாக வோல்டேஜ் ரிஃப்லக்ஷன் கோயெஃபிஷியன்ட் voltage reflection coefficient மின்னழுத்த எதிரொலி குணகம் காமாவாக இருந்தால் பின் 1 மைனஸ் காமா ஸ்கொயர் அதாவது 1 மைனஸ் காமா பெருக்கல் 1 மைனஸ் காமா ஸ்டார் ஆகும் இதனை நாம் எதிரொலி செயல்திறன் என்கிறோம் இது செயல்திறனின் ஒரு பகுதியாகும் அதற்கு ρ என்னும் குறியீடு பயன்படுத்துகிறோம் ρ என்பது ρr போன்று ஒவ்வொன்றாக வரும் இரண்டாவது பாகம் ஆன்டனாவில் சில கனிம அமைப்பு சில கடத்திகள் கண்டிப்பாக எலக்ட்ரான்ஸ் electrons மின்னணு அங்கிருந்து பாய்ந்தால் அங்கு சிறு இழப்பு இருக்கும் ஆன்டனாவில் கடத்தல் மின்சாரம் கனிம அமைப்பில் பாய்கிறது இதுதான் கடத்தல் மின்சாரம் ic இது ஒரு செயல்திறனை உருவாக்குகிறது அதுதான் கன்டக்டர் லாஸ் conductor loss கடத்தி இழப்பு இதுதான் அடிப்படையில் கன்டக்டர் செயல்திறன் அதாவது கடத்தியில் I ஸ்கொயர் Rloss என்பதாகும் அதேபோல் அங்கு ஆற்றல் மின்கடத்தா பொருட்களினால் சிதறுதல் நடக்கும் அங்கு ஏதுமில்லை என்றாலும் கூட எனவே அங்கு மின்சாரம் இருக்கும் மேலும் அது அடிப்படையில் மின்கடத்தா மின்சாரம் id என்று கூறப்படுகிறது ஆகவே இடையிலும் மின்கடத்தா மின்சாரம் id இருக்கிறது ஆகையால் அங்கு ஒரு இழப்பு ஏற்படும் மின்கடத்தா செயல்திறன் இன்ன பிற நாம் இப்போது இதனை முடித்துக்கொள்வோம் ρ என்பது ρr பெருக்கல் ρc பெருக்கல் ρd ஆனால் அதில் வேரொன்று இருக்கும் அதுதான் போலரைஸேசன் Polarization முனைவாக்கம் இப்போது வரும் அலையின் போலரைஸேசனும் ஆன்டனாவின் போலரைஸேசனும் பொருந்தவில்லை என்றால் அது போலரைஸேசன் பொருந்தா இழப்பை ஏற்படுத்தும் இதனை பிறகு பார்த்து கொள்ளலாம் மேலும் போலரைஸேசன் பொருந்தா தன்மையால் இன்னொன்றும் இருக்கிறது போலரைஸேசன் பொருந்திவிட்டால் அதிகபட்ச ஆற்றலை கறக்க முடியும் எனவே போலரைஸேசன் பொருந்தா இழப்பை ρPLF என்று குறிக்கிறோம் கடைசியில் ρ என்பது ρr ρPLF ஆகும் நாம் இதனை முன்பே பார்த்திருக்கிறோம் காமா என்பது ஆன்டனாவின் இம்பிடன்ஸ் ZA என்றும் அதன் கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸ் Z0 என்றும் வைத்துக்கொன்டால் அதன் ரிஃப்லக்ஷன் கோயெஃபிஷியன்ட் ZA மைனஸ் Z0 வகுத்தல் ZA ப்ளஸ் Z0 என்பதாகும் நாம் இதிலிருந்து வோல்டேஜ் ரிஃப்லக்ஷன் கோயெஃபிஷியன்ட்டும் அதிலிருந்து பவர் லாஸும் ஆற்றல் இழப்பு கணக்கிடலாம் இவற்றை தான் நாம் முன்பு சொன்னதில்லை அதன் பொருள் டைரக்டிவிட்டியை காட்டிலும் கெய்ன் தான் பயனுள்ளதாகும் இரண்டும் திசையின் பண்பை குறித்தாலும் கெய்ன் அனைத்து செயல்திறனையும் கணக்கில் எடுத்து கொள்கிறது முடிவாக நாம் அதற்கு எவ்வளவு ஆற்றல் தருகிறோம் அது நமக்கு எவ்வளவு ஆற்றலை கொடுக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது நாம் இப்போது இதனுடன் தொடர்புடைய மற்றொரு பதத்தை பார்ப்போம் ஏனெனில் ஆன்டனா உண்மையில் ட்ரான்ஸ்மிட்டிங் பாங்கில் transmitting mode அலை அனுப்பும் பாங்கு இருந்தால் ட்ரான்ஸ்மிட்டருடன் இணைக்கப்பட்டிருக்கும் எனவே கெய்னுடன் தொடர்புடைய மற்றொரு பதம் EIRP இஃபெக்டிவ் ஐஸோட்ரோப்பிக் ரேடியேட்டட் பவர் effective isotropic radiated power என்று கூறுகிறோம் EIRP என்றால் என்ன அது கொடுக்கும் உள்ளீடு ஆற்றல் பெருக்கல் ஆன்டனாவின் கெய்ன் ஆகும் ஒரு குறிப்பிட்ட திசையில் என்னிடம் ட்ரான்ஸ்மிட்டர் இருக்கிறது என்றால் அதனிடம் ஆன்டனா இருக்கும் அதற்கு ஒரு கெய்ன் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட திசையில் கெய்ன் ஆகும் கடைசியில் ட்ரான்ஸ்மிட்டர் Pr ஆற்றல் கொடுக்கிறது என்றால் எனக்கு இந்த திசையில் ஆற்றல் Pr பெருக்கல் கெய்ன் G என்று பயனுள்ளதாக கிடைக்கிறது எனவே தான் ஐஸோட்ரோப்பிக் என்னும் சொல் வருகிறது ஐஸோட்ரோப்பிக் ஆன்டனா உள்ளதை போல எனவே மொத்த ஆற்றல் Pr பெருக்கல் கெய்ன் G உண்மையான ஆன்டனாவிற்கு கொடுக்கும் ஆற்றல் ஆனால் கெய்னுடன் பெருக்கல் செய்கிறோம் ஏனெனில் இது சிறப்பான கெய்ன் ஆகும் இந்த திசையில் ஆற்றல் அந்த அளவில் உள்ளே செலுத்தப்படுகிறது இந்த EIRP பதத்தை ஏன் எல்லோரும் உபயோகிக்கிறார்கள் என்று பார்ப்போம் என்னிடம் 1 வாட் ஆற்றலும் கெய்ன் 10 உம் உடைய ஆன்டனாவும் 10 வாட் ஆற்றலும் கெய்ன் 1 உம் உடைய ஆன்டனாவும் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் இவை இரண்டும் சேர்ந்து இஃபெக்டிவாக ஒரே மதிப்பை தருகிறது ஒன்றில் கெய்ன் அதிகமாக இருக்கிறது மற்றொன்றில் ஆற்றல் அதிகமாக இருக்கிறது என்றாலும் இவை இரண்டையும் பெருக்கல் செய்வதால் ஒரே மதிப்பு தருகிறது லிங்க் பட்ஜெட் கணக்கிடுதலுக்கு இவை போதுமானதாகும் ஆனால் ஆன்டனா வடிவமைப்பாளராக இது சரியான அளவுரு இல்லை ஏனெனில் நமக்கு கெய்ன் அதிகமாக தேவைப்படும் எனவே இரண்டிலும் ஒரே EIRP மதிப்பாக இருந்தாலும் ஒன்றில் கெய்ன் மற்றொன்றை விட 10 மடங்கு அதிகமாக உள்ளது ஆகவே வடிவமைப்பை பொருத்த வகையில் அந்த ஆன்டனாவை தான் தேர்ந்தெடுப்போம் அதனால் வடிவமைப்பாளர்கள் EIRPயை அதிகம் கண்டு கொள்வதில்லை ஆனால் லிங்க் பட்ஜெட் கணக்கீட்டில் இது தேவை நாம் பல செயல்திறன்களை பார்த்தோம் குறிப்பாக கரன்ட் எலிமென்ட் ஒரு திறனற்ற ஆன்டனா கதிர்வீசி என்பதையும் இரண்டு மூன்று உதாரணங்களுடன் பார்த்தோம் இதற்கு முக்கிய காரணம் ஆன்டனாவின் கெய்ன் ஃபங்ஷன் பல அளவுருக்களை சார்ந்துள்ளது அதில் ஒன்று ஆன்டனாவின் அளவாகும் அதாவது எலக்ட்ரிக்கல் சைஸ் electrical size மின் அளவு என்பதாகும் கரன்ட் எலிமென்ட் என்பது மிகச்சிறிய ஆன்டனா மேலும் நாம் ப்ளேனார் ஆன்டனாக்களில் Planar antenna தள ஆன்டனா ஒரு புதிய பதத்தை அறிமுகப்படுத்துகிறேன் இஃபெக்டிவ் ஏரியா effective area பயனுள்ள பரப்பளவு என்பதுதான் மீண்டும் எலக்ட்ரிக் இஃபெக்டிவ் ஏரியா என்பதாகும் எந்த ஆன்டனாவிலும் போதுமான அளவு இஃபெக்டிவ் ஏரியா இல்லையென்றால் அதன் செயல்திறன் மிகவும் குறைவாகும் அடுத்த முக்கிய ஆன்டனாவின் அளவுரு ஹாஃப் பவர் பேன்ட்விட்த் அரை ஆற்றல் கற்றை அகலம் என்பதாகும் நாம் முன்பே பார்த்தது போல் ஆன்டனாவின் கதிர்வீச்சு வடிவத்தில் பிரதான பீம் main beam பிரதான ஒளிக் கற்றை ஒவ்வொரு ஆன்டனாவுடனும் சம்மந்தப்பட்டுள்ளது அதனால் ஆற்றலின் அதிக பாகம் பிரதான பீமில் குவிந்துள்ளது எனவே தான் அது எவ்வளவு அகலமாக இருக்கிறதோ அவ்வளவு பயனுள்ளதாக அமையும் என்னிடம் சிறு பீம் short beam சிறு ஒளிக்கோடு இருக்கிறது என்றாலும் போதுமான அளவு ஆற்றல் இருந்தால் நல்லது அதாவது ஆன்டனா மிகவும் டைரக்டிவ் ஆகும் இப்போது இதுதான் முக்கிய பீம் என்றால் கண்டிப்பாக ஸைட் பீம்கள் side beam பக்க ஒளிக்கற்றை இருக்கும் அதனை நான் வரையவில்லை இப்போது இங்கிருந்து பார்த்தால் இந்த வடிவம் மூனறு பருமன் வடிவமாகும் ஆனால் இந்த வடிவம் அதிகபட்ச கதிர்வீச்சு திசையில் உள்ள தளத்தில் உள்ளது அதிகபட்ச கதிரவீச்சு திசை இருக்கும் தளத்தில் இரண்டு திசைகளின் நடுவில் உள்ள கோணத்தை எடுக்கிறோம் எவ்வாறு இரண்டு திசைகள் வரைவது இதுதான் அதிகபட்ச கதிர்வீச்சு திசை அதிகபட்சத்தில் இருந்து ஹாஃப் பவர் half power அரை சக்தி இருக்கும் இடத்தை இது எனக்கு அரை சக்தி இருக்கும் ஒரு புள்ளியாகும் இது ஒரு புள்ளி இரண்டு இடத்தில் இருக்கிறது இந்த இரு புள்ளிகளுக்கிடையே இருக்கும் அதிர்வெண் வரம்பை ஹாஃப் பவர் பீம்விட்த் half power beam width அரை சக்தி கற்றை அகலம் என்கிறோம் கதிர்வீச்சு வடிவில் இருந்து முக்கிய பீமை கண்டுபிடித்து அதிலிருந்து அதிகபட்சம் அதிலிருந்து இரண்டு பக்கத்தில் இருக்கும் இரு புள்ளிகளை கண்டுபிடிக்கலாம் அது இரு பக்கமும் சீர்மை உடையதாக இருக்கும் இதன் இடையில் இருக்கும் கோணத்தை ஹாஃப் பவர் பீம்விட்த் என்று கூறுகிறோம் இதனை சில சமயங்களில் ஒரு சில காரணங்களுக்காக 3dB பீம்விட்த் என்று கூறுகிறோம் ஏனெனில் 3dB இல் அரை சக்தி இருக்கும் இப்போது உணமையில் மற்ற புள்ளிகளும் இருக்கின்றன 10dB பீம்விட்த் என்று கூறுகிறார்கள் 10dB பீம்விட்த் என்றால் பாதியைக் கண்டுபிடிப்பதற்குப் பதிலாக அதிகபட்சத்தின் பத்தில் ஒரு பகுதியை நான் கண்டறிந்தால் நம்மிடம் எந்த சக்தி இருக்கிறதோ அது தான் இந்த புள்ளி அதிகபட்சத்தில் பத்தில் ஒரு பங்காக இருந்தால் இந்த கோணம் 10dB பீம் அகலம் என்று அழைக்கப்படும் சில சமயங்களில் நல் டு நல் பீம்விட்த் null to null beam width பூஜ்யம் முதல் பூஜ்யம் வரை என்றும் கூறுகிறோம் அப்படி என்றால் இரண்டு நல்லிறகு இடையே இருக்கும் கோணம் இப்படி இருந்தால் இதுதான் ஒரு நல் இது இன்னொரு நல் எனவே இந்த கோணங்கள் நல் டு நல் பீம்விட்த் ஆகும் போலார் ப்லாட்டில் இது ஒரு நல் திசை இது இன்னொரு நல் திசை என்று பார்க்கிறோம் இதன் மொத்த கோணம் நல் டு நல் பீம்விட்த் எனப்படும்

பொதுவாக இது மாதிரி தான் எதுவும் குறிப்பிடப்படாவிட்டால் இயல்பாகவே இந்த ஹாஃப் பவர் பீம்விட்த் அல்லது 3dB பீம்விட்த் என்று பொருள் இப்போது இங்கு ஒரு தொடர்புடைய அளவுரு இருக்கிறது எனக்கு பீம்விட்த் என்னவென்று தெரியும் ஆனால் செயல் திறன் எவ்வளவு என்று தெரிய வேண்டும் ஏனெனில் ஸைட் பேன்ட்களில் எவ்வளவு சக்தி வீணாகிறது என்றும் எவ்வளவு பயனுள்ளதை முக்கிய பீமில் போடுகிறேன் என்றும் தெரிய வேண்டும் அந்த அளவுரு பீம் எஃபிஸியன்சி Beam efficiency பீம் செயல் திறன் எனப்படும் பீம் எஃபிஸியன்சி என்றால் என்ன நான் சொன்னது தான் மெயின் பீம் main beam பிரதான கற்றைக்குள் பரவும் சக்தி ஆண்டெனாவால் பரவும் சக்தியால் வகுக்கப்படுகிறது ஸைட் லோப்களையும் சேர்த்து கணித ரீதியாக இதை எவ்வாறு சமாளிப்பது தீட்டா ஃபை என்பது கதிர்வீச்சு செயல்திறன் என்றால் நான் இதை திட கோணத்தால் பொருத்தமான வரம்புகளை எடுத்து பெருக்கினால் சரியான வெளிப்பாடு எளிதாக கிடைக்கும் dஒமேகா என்பது ஸைன் தீட்டா dதீட்டா dஃபை எனவே நான் அதை ஸைன் தீட்டா dதீட்டா dஃபை என்று வைக்க முடியும் இப்போது மீன் பீம் mean beam - சராசரி பீம் என்றால் என்ன 0 முதல் 2பை வரை எடுத்து கொண்டால் பீம் விட்த் வகுத்தல் 2 என்பதை எளிதாக செய்யலாம் 0விலிருந்து 2பை வரை எடுப்பதால் நான் உண்மையில் எலிவேஷன் தளத்தில் உள்ளேன் பீம்விட்த் தீட்டா ஆக இருந்தால் பின் 0 முதல் தீட்டா வரை இதுதான் மெயின் பீமின் ஆற்றல் மேலும் இங்கே சக்தி என்ன இங்கு எல்லா புள்ளிகளையும் எடுத்து கொள்ளுங்கள் அதாவது சாத்தியமான அனைத்து கோணங்களும் 0 முதல் பை வரை அது உண்மையில் பீம் எஃபிஸியன்சியை உங்களுக்கு வழங்கும் அடிப்படையில் ரேடியோ வானியல் அல்லது ராடார் ரேடியோமெட்ரிக்கு தேவைப்படும் போது சக்தியை மிகவும் திறமையாகப் பயன்படுத்த வேண்டும் அந்த நேரத்தில் இந்த பீம் எஃபிஸியன்சி 90 சதவிகிதம் அல்லது அதற்கு மேற்பட்ட வரிசையில் இருக்க வேண்டும் இப்போது அவர்கள் அதை மெயின் பீமிற்குள் வைக்க முடியாவிட்டால் அவர்களால் அதை பல முறை கண்டுபிடிக்க முடியாது இதேபோல் ஒரு ராடார் அதன் அதிகபட்ச சக்தியை இலக்கு திசையில் சுட்டிக்காட்ட வேண்டும் இது தேவையற்ற ஸைட் லோப்களில் பயன்படுத்தக்கூடாது இது குறுக்கீட்டை ஏற்படுத்தும் மேலும் இது கண்டறிவதில் சிக்கல் இருக்கும் அதனால்தான் பீம் எஃபிஸியன்சி ஆண்டனாக்களின் விவரக்குறிப்புகளில் ஒன்றாகும் இப்போது அடுத்தது எந்த மின்னணு அமைப்பிற்கும் தேவைப்படும் மற்றொரு விவரக்குறிப்பு வருகிறது இது முக்கியமானது இது ஒரு தொடர்புடைய சொல் குழப்பமடைய வேண்டாம் அது பேன்ட்விட்த் Bandwidth அலைவரிசை எனவே பீம் விட்தை பார்த்தோம் இப்போது பேன்ட்விட்த்தை பற்றி விவாதிப்போம் இப்போது பேன்ட்விட்த் என்றால் என்ன பேன்ட்விட்த் என்பது அதிர்வெண்களின் வரம்பாகும் இதில் ஆன்டனாவின் செயல்திறன் அதன் சிறப்பியல்புகளைப் பொறுத்து அமையும் எனவே அந்த அளவுருக்கள் சில கொடுக்கப்பட்ட தரநிலை அல்லது குறிப்பிட்ட தரநிலை அல்லது விவரக்குறிப்பை உறுதிப்படுத்துகின்றன எனவே பேன்ட்விட்த்துக்குள் ஆண்டனா செயல்திறன் திருப்திகரமாக இருக்கும் அதிர்வெண் வரம்பைத் தவிர வேறில்லை இப்போது நான் என்ன சொல்கிறேன் இந்த பேன்ட்விட்த்தின் வரம்பில் ஆண்டனாவின் கெய்ன் குறைந்தபட்சம் 10dBஐ அமைப்போம் என்று நான் சொல்ல முடியும் அது 10 dB அதிர்வெண் பேன்ட்விட்த் என்று அழைக்கப்படும் இப்போது அகலக்கற்றை ஆண்டனாக்களுக்கு நமக்கு அகல பேன்ட் தேவைப்படுகிறது ஏனெனில் பேன்ட் அதிகரிக்கிறது எனவே நமக்கு அகல பேன்ட்விட்த் வேண்டும் சில சமயங்களில் இந்த அதிர்வெண் வரம்புக்கு பதிலாக மேல் அதிர்வெண் வகுத்தல் கீழ் அதிர்வெண் அல்லது மேல் அதிர்வெண் மைனஸ் கீழ் அதிர்வெண் என்றும் கூறுகிறோம் சில நேரங்களில் அகலக்கற்றை ஆண்டனாவின் பேன்ட்விட்த் 101 அதாவது ஏற்றுக்கொள்ளப்படுகிற அதிர்வெண்ணின் மேல் வரம்பு வகுத்தல் அதிர்வெண்ணின் கீழ் வரம்பு 101 என்பதாகும் குறுகிய பேன்ட் ஆண்டனாக்கள் அதற்கு ஒரு நடு அதிர்வெண் ஒன்று இருக்கும் இந்த ஏற்றுக்கொள்கிற அதிர்வெண் வரிசையில் ஒரு நடு அதிர்வெண் இருக்கிறது நடு அதிர்வெண்ணின் இரு திசைகளிலும் எவ்வளவு இருக்கும் 5 சதவிகிதம் பேன்ட்விட்த் என்கிறார்கள் அப்படி என்றால் ஏற்றுக்கொள்கிற அளவில் நடு அதிர்வெண்ணிலிருந்து 5 சதவிகிதம் என்பது ஆகும் 5 சதவிகிதம் 10 சதவிகிதம் போன்று உண்மையில் கருத்து என்னவென்றால் ஆண்டனாக்களின் அதிர்வெண் ரெஸ்பான்ஸை அதிர்வெண் துலங்கல் Frequency response பல்வேறு குணாதிசயங்களுக்கு கெய்ன் மின்மறுப்பு போன்றவற்றிற்கு எடுத்துக் கொண்டால் அவை சீராக மாறுவதில்லை கெய்ன் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண் ரெஸ்பான்ஸையும் மின்மறுப்பு வேறொரு அதிர்வெண் ரெஸ்பான்ஸையும் வடிவம் வேறொரு அதிர்வெண் ரெஸ்பான்ஸையும் கொண்டிருக்கும் அதனால் தான் மக்கள் இம்பிடன்ஸ் பேன்ட்விட்த் impedance bandwidth மின்மறுப்பு அலைவரிசை பற்றி பேசுகிறார்கள் VSWR என்பது ட்ரான்ஸ்மிஷன் லைனின் கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸுடன் ஒப்பிடுகையில் வரும் இம்பிடன்ஸின் அளவாகும் இம்பிடன்ஸ் பேன்ட்விட்த் என்பதுதான் அதன் பொருள் அதனால்தான் பல இடங்களில் ஆன்டனாக்களை வகைப்படுத்துகிறோம் அதாவது 10dB இம்பிடன்ஸ் பேன்ட்விட்த் என்றால் VSWR அல்லது ரிஃப்லக்ஷன் கோயெஃபிஷியன்ட் 10dB என்பதாகும் இது தான் உண்மையில் இம்பிடன்ஸ் பேன்ட்விட்த்தின் பண்பேற்றமாகும் அதேபோல் அங்கு பேட்டர்ன் பேன்ட்விட்த் pattern bandwidth அமைப்பு பட்டை அகலம் போன்றவை இருக்கலாம் ஆனால் எல்லாவற்றிலும் ஏற்றுக்கொள்ளுகிற அலைவெண் நெடுக்கம் எங்கு ஆன்டனா அளவுரு குறிப்பிட்ட என்னால் ஏற்றுக்கொள்ளுகிற அளவு அதாவது குறிப்பிட்ட அளவு அடுத்து இன்னொரு முக்கிய கருத்து போலரைசேசன் Polarization முனைவாக்கம் அதனை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் அதனால் இந்த பாடத்தில் என்ன பார்த்தோம் என்றால் உண்மையில் ஆன்டனாவின் செயல்திறனின் கருத்து குறிப்பாக ஆன்டனாவின் கெய்ன் மற்றும் டைரக்டிவிட்டி ஃபங்ஷன்கள் வெவ்வேறு செயல்திறன்கள் பற்றியும் பார்த்தோம் மேலும் அதற்கு பின் பீம் விட்த் மற்றும் பேன்ட் விட்த் ஆகியவற்றின் கருத்துகளை பார்த்தோம் இந்த மூன்று அளவுருக்களை இந்த பாடத்தில் பார்த்தோம் மேலும் பல அளவுருக்களை அடுத்த பாடத்தில் பார்க்கலாம் நன்றி